வணக்கம் இந்த வாரத்தில் நெட்வொர்க்கின் சில முக்கியமான பண்புகள் குறித்து விவாதித்தோம் சர்க்யூட்டின் லீனியாரிட்டி பண்புடன் நாங்கள் தொடங்கினோம் அங்கு நாம் ஹோமோஜெனிட்டி மற்றும் அடிட்டிவிட்டி என்ன என்பதைப் பற்றி விவாதித்தோம் பின்னர் நாங்கள் தொடர்கிறோம் சூப்பர் போசிஷன் தேற்றத்தை நோக்கி முன்னேறினோம் பின்னர் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் மற்றும் டுயலிட்டி போன்ற பிற கருத்துகளைப் பற்றி விவாதித்தோம் பின்னர் கடைசி வகுப்பில் நாங்கள் தேவெனின்ஸ் தேற்றத்தைத் Thevenins theorem தொடங்கினோம் கடைசி வகுப்பில் சோர்ஸ் ஆனது சார்பற்ற சோர்ஸ் ஆக இருக்கும் போது தெவெனின் தேற்ற அம்சத்தைப் பற்றி விவாதித்தோம் எனவே வோல்டேஜ் அல்லது கரண்ட் போன்றவை சுயாதீன சோர்ஸ்களாக இருக்கலாம் இந்த வகுப்பில் நாங்கள் தெவெனின் தேற்றம் குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் ஆனால் வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஆக இருக்கும் டிபென்டென்ட் சோர்ஸ்களைப் பற்றி மேலும் விவாதிப்போம் எனவே இப்போது ஆரம்பிக்கலாம் முதலில் கடைசி வகுப்பில் நாங்கள் விவாதித்ததை மீண்டும் பார்ப்போம் நாங்கள் தெவெனினின் தேற்றத்தைப் Thevenins theorem பற்றி விவாதித்தோம் மேலும் லீனியர் இரண்டு டெர்மினல் சர்க்யூட்க்கு ஒரு ஈக்வலன்ட் சர்க்யூட் மூலம் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஒரு தொடரில் ஒரு பதிவு உடன் மாற்றலாம் என்று விவாதித்தோம் அங்கு என்பது டெர்மினல்களில் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஆகும் மற்றும் சுயாதீன சோர்ஸ்கள் அணைக்கப்படும் போது என்பது டெர்மினல்களில் ஈக்விவலெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும் RTh ஐக் கணக்கிடும்போது சுயாதீன சோர்ஸ்களை முடக்குகிறோம் அதாவது சுயாதீன வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஷார்ட் சர்க்யூடட் மற்றும் சுயாதீன கரண்ட் சோர்ஸ் ஆனது ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும் எங்களிடம் ஒரு பெரிய சர்க்யூட் இருந்தால் இரண்டு டெர்மினல்களில் இணைக்கப்பட்ட லோடு ஐ படிக்க விரும்பினால் a மற்றும் b நோட்ஸ் இல் எஞ்சியிருக்கும் சர்க்யூட் படத்தில் காட்டப்பட்டுள்ள வோல்டேஜ் மற்றும் ரெசிஸ்டன்ஸ்களுக்கு சமம் எனவே வோல்டேஜ் ஒரு தெவெனின் வோல்டேஜ் ஆக அமைக்கப்படலாம் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ஆனது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஆகக் கருதப்படும் மேலும் டெர்மினல் a மற்றும் b முழுவதும் V I பண்பு இரண்டு நிகழ்வுகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதைக் காண்போம் அதன் இரண்டு சர்க்யூட்களும் ஈக்வலன்ட் ஏனெனில் அவற்றின் V I பண்புகள் ஒரே மாதிரியானவை இதைத்தான் கடைசி வகுப்பில் நாங்கள் விவாதித்தோம் பின்னர் தெவெனின் வோல்டேஜ் லீனியர் இரண்டு டெர்மினல் சர்க்யூட் முழுவதும் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஐத் தவிர வேறில்லை என்றும் என்பது சுயாதீன சோர்ஸ்களை அணைக்கும்போது டெர்மினலில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஐத் தவிர வேறில்லை என்றும் நிறுவினோம் நீங்கள் டெர்மினலை a மற்றும் b இல் பார்த்தால் இங்கிருந்து நீங்கள் காணும் ஈக்விவலெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆனது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஐத் தவிர வேறில்லை இப்போது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஐ கணக்கிடுவதற்கு நாம் இரண்டு நிகழ்வுகளை பரிசீலிக்க வேண்டும் என்பதையும் விவாதித்தோம் முதல் நிகழ்வு என்ன முதல் நிகழ்வில் நெட்வொர்க்கிற்கு டிபென்டென்ட் சோர்ஸ்கள் இல்லை மேலும் அனைத்து சுயாதீன சோர்ஸ்களையும் அணைக்கிறோம் வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஷார்ட் சர்க்யூடட் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும் என்று நாங்கள் விவாதித்தோம் பின்னர் என்பது முந்தைய படத்தில் காட்டப்பட்ட டெர்மினல்கள் a மற்றும் b க்கு இடையில் பார்க்கும் நெட்வொர்க்கின் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இப்போது இந்த அமர்வில் நிகழ்வு 2 பற்றி மேலும் விவாதிப்போம் இந்த விஷயத்தில் நெட்வொர்க் டிபென்டென்ட் சோர்ஸ்களை கொண்டுள்ளது நாம் டிபென்டென்ட் சோர்ஸ் ஐ அணைக்க முடியாது ஏனெனில் அது சில சர்க்யூட் வேரியபில் ஐ சார்ந்துள்ளது டிபென்டென்ட் சோர்ஸ் ஐ சர்க்யூட்டுடன் இணைத்து வைத்திருப்போம் அதே நேரத்தில் அனைத்து சுயாதீன சோர்ஸ்களையும் அணைக்க முடியும் பின்னர் டிபென்டென்ட் சோர்ஸ் ஐ அணைக்க முடியாது என்பதால் அவை சர்க்யூட் வேரியபில்ஸ் மூலம் கட்டுப்படுத்தப்படுவதால் அவற்றை சர்க்யூட்க்குள் வைத்திருப்போம் மற்றும் டெர்மினல் ab இல் ஆக இருக்கும் வோல்டேஜ் ஐப் பயன்படுத்துவோம் மற்றும் கரண்ட் ஐ தீர்மானிக்கவும் இதன் பொருள் என்ன பூஜ்ஜியத்திற்கு சமமாக அமைக்கப்பட்ட அனைத்து சுயாதீன சோர்ஸ்களுடனும் நீங்கள் சர்க்யூட் வைத்திருந்தால் மற்றும் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்ட அனைத்து டிபென்டென்ட் சோர்ஸ்களையும் வைத்திருந்தால் டெர்மினல் a மற்றும் b ஆகியவை வோல்டேஜ் உடன் வழங்கப்படும் இது சில கரண்ட் ஐ வழங்கும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கிர்ச்சோஃப் வோல்டேஜ் லா அல்லது கிர்ச்சோஃப் கரண்ட் லா வின் உதவியுடன் சர்க்யூட்க்கு தீர்வு கண்டால் நீங்கள் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க முடியும் இது ஐத் தவிர வேறில்லை எனவே நீங்கள் அகற்ற முடியாத சர்க்யூட்களில் டிபென்டென்ட் சோர்ஸ் ஐக் கொண்டிருக்கும்போது முதலில் நீங்கள் அனைத்து சுயாதீன சோர்ஸ்களையும் அகற்றிவிட்டு பின்னர் வோல்டேஜ் ஐப் பயன்படுத்தி கரண்ட் ஐ அளவிட முயற்சிப்பீர்கள் அதன்படி நீங்கள் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பைக் கண்டறியலாம் இப்போது மாற்றாக ஐ கரண்ட் சோர்ஸ் ஐ செருகுவதன் மூலமும் மதிப்பீடு செய்யலாம் வோல்டேஜ் சோர்ஸ் இற்குப் பதிலாக நீங்கள் கரண்ட் சோர்ஸ் ஐப் பயன்படுத்தினால் இந்த இரண்டு டெர்மினல்களிலும் வோல்டேஜ் ஐ அளவிடுவீர்கள் நீங்கள் அளவிடும்போது இன் மதிப்பை மீண்டும் ஆகப் பெறுவீர்கள் எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் நீங்கள் அவற்றில் ஒன்றைப் பயன்படுத்தலாம் இறுதியில் அதே முடிவைப் பெறுவீர்கள் சர்க்யூட் ஒரு டிபென்டென்ட் சோர்ஸ் ஐக் கொண்டிருக்கும்போது நாம் பின்பற்ற வேண்டிய செயல்முறை என்ன ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் நாம் சுயாதீன சோர்ஸ்களை பூஜ்ஜியத்திற்கு சமமாக அமைத்து டிபென்டென்ட் சோர்ஸ்களை இணைக்க வேண்டும் இப்போது நெட்வொர்க்கில் டிபென்டென்ட் சோர்ஸ்கள் இருப்பதால் வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் இன் உதவியுடன் நெட்வொர்க்கை வெளியில் இருந்து எக்ஸைட் செய்ய வேண்டும் இது டெர்மினல்களுடன் இணைக்கப்படும் பொதுவாக நாம் ஐ 1 க்கு சமமாக அமைப்போம் ஏனெனில் இது எங்கள் கணக்கீட்டிற்கு எளிதாக இருக்கும் மேலும் சர்க்யூட் லீனியர் என்பதால் நாம் ஹோமோஜெனிட்டி கருத்தை பின்பற்றுகிறோம் இது 1 வோல்ட் அல்லது 10 வோல்ட் ஆக இருந்தாலும் சர்க்யூட்க்கான பதில் அதற்கேற்ப அளவிடப்படும் மற்றும் ஒரு லீனியர் சர்க்யூட் என்பதால் டெர்மினலில் நாம் விரும்பும் எந்த வோல்டேஜ் ஐயும் பயன்படுத்துவது எங்களுக்கு மிகவும் எளிதானது ஆனால் எளிதானது 1 வோல்ட் ஆகும் ஏனெனில் இது கணக்கீடுகளை எளிதாக்குகிறது இப்போது சர்க்யூட் முழுவதும் வோல்டேஜ் ஐ சேர்த்துள்ளதால் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே KVL அல்லது KCL உதவியுடன் டெர்மினல்கள் வழியாக பாயும் ஐ நாம் கணக்கிடலாம் பின்னர் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பைப் பெறுகிறோம் அது ஐத் தவிர வேறொன்றுமில்லை இந்த நிகழ்வில் 1 ஆக இருப்பதால் அது ஆக மாறும் 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஐ நாம் செருகலாம் எனவே இது உங்களுக்கு மதிப்பை ஆக கொடுக்கும் ஏனெனில் 1 என்பது கரண்ட் சோர்ஸ் இன் மதிப்பு இப்போது ஒரு டிபென்டென்ட் சோர்ஸ் ஐக் கொண்டிருக்கும் சர்க்யூட்டை எவ்வாறு தீர்ப்பது என்ற இந்த கருத்தை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் புரிந்துகொள்வோம் இப்போது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டைப் பார்ப்போம் அங்கு 5 ஆம்பியர் மதிப்பின் ஒரு சுயாதீனமான கரண்ட் சோர்ஸ் ஐக் கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் கூடுதலாக எங்களிடம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் உம் டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உம் வோல்டேஜ் இன் மதிப்பு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் உள்ள வோல்டேஜ் ஐப் பொறுத்தது இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் டெர்மினல் ab இன் இடதுபுறத்திற்கு தெவெனின் ஈக்வலன்ட் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் முழுமையான சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ஆக இருக்கும் தெவெனின் ஈக்வலன்ட் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது அதைத் தீர்ப்போம் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் க்கு தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் என்று நாம் தீர்க்க வேண்டும் அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய முடியும் எல்லா சுயாதீன சோர்ஸ்களையும் நாம் அகற்றலாம் இந்த விஷயத்தில் இது கரண்ட் சோர்ஸ் ஆகும் நீங்கள் அதை ஓபன் சர்க்யூட்களாக மாற்றலாம் இதன் விளைவாக சர்க்யூட் இதுபோல் இருக்கும் நாம் செய்ய வேண்டியது அதுதானா 1 வோல்ட்டுக்கு சமமான ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ நாம் சேர்க்க வேண்டும் இது டெர்மினல்கள் a மற்றும் b முழுவதும் இணைக்கப்பட்டு பின்னர் சர்க்யூட்டை தீர்க்கும் இங்கே நாம் கரண்ட் சோர்ஸ் ஐ ஓபன் சர்க்யூட்களாக உருவாக்கியுள்ளோம் இது 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் இணைக்கப்பட்டுள்ளது கூடுதலாக டெர்மினல் a b முழுவதும் வோல்ட் முழுவதும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ சேர்த்துள்ளோம் புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி உள்ளது பிறகு நீங்கள் எவ்வாறு தீர்ப்பீர்கள் நாங்கள் முன்பு விவாதித்த மெஷ் அனலிசிஸ் ஐ நீங்கள் பயன்படுத்தலாம் இங்கே மூன்று மெஷ்கள் இணைக்கப்பட்டுள்ளது எனவே i1 i2 மற்றும் i3 போன்ற மூன்று மெஷ் கரண்ட்ஸ் இருக்கும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் மெஷ் அனலிசிஸ் ஐப் பயன்படுத்தி சர்க்யூட்க்கு தீர்வு காண வேண்டும் லூப் 1 விஷயத்தில் மெஷ் சமன்பாட்டின் மதிப்பு என்னவாக இருக்கும் இது லூப் 1 ஆகும் இது டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இல் மைனஸிலிருந்து பிளஸ் வரை செல்லும் என்பதால் நீங்கள் தீர்க்கும்போது அது மாறும் இப்போது இந்த குறிப்பிட்ட மெஷ் ஐ பார்த்தால் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் குறுக்கே உள்ள வோல்டேஜ் வீழ்ச்சியை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கரண்ட் க்குள் 4 ஓம் தவிர வேறில்லை இப்போது கரண்ட் இன் திசை வோல்டேஜ் இன் போலாரிட்டிக்கு நேர்மாறாக இருப்பதால் என்ன நடக்கும் நீங்கள் வெறுமனே சொல்லலாம் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் எளிமைப்படுத்தினால் நீங்கள் பெறுவீர்கள் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் லூப் 2 மற்றும் 3 க்கு நாங்கள் KVL ஐ விண்ணப்பிக்க வேண்டும் எனவே லூப் 2 க்கு நீங்கள் KVL ஐ பயன்படுத்தினால் என்ன நடக்கும்

லூப் 3 க்கு நீங்கள் என்ன பெறுவீர்கள் எனவே நீங்கள் எப்போது தீர்க்க வேண்டும் என்பதற்கான மதிப்பு கிடைக்கும் A இப்போது இந்த சர்க்யூட் இன் எதிர் திசையில் இருப்பதைக் கண்டால் க்கு சமம் என்று எங்களுக்குத் தெரியும் எனவே நாம் சொல்லலாம் A எனவே க்கு நீங்கள் என்ன பெறுவீர்கள் Ω இப்போது நாம் யைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் யின் மதிப்பைக் கண்டுபிடிப்பதற்காக டெர்மினல் a மற்றும் b முழுவதும் வோல்டேஜ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் 5 ஆம்பியர் சுயாதீன கரண்ட் சோர்ஸ் ஐ மீண்டும் சர்க்யூட்க்குச் சேர்ப்போம் பின்னர் நாங்கள் தீர்ப்போம் மீண்டும் மற்றும் ஆகிய சர்க்யூட்களில் மூன்று மெஷ்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மூன்று மெஷ்களுக்கும் மெஷ் சமன்பாட்டை எழுதுவோம் எனவே நீங்கள் இதைப் பார்த்தால் ஐ பெறுவீர்கள் 5 ஆம்பியர் தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் இது இணைக்கப்பட்ட சுயாதீன கரண்ட் சோர்ஸ் ஆகும் அடுத்த இந்த மெஷ்க்கு நீங்கள் என்ன பெறுவீர்கள்

இப்போது மெஷ் எண் மூன்றைப் பற்றி பேசுவோம் இப்போது இன் மதிப்பை நாங்கள் அறிவோம் மேலும் சார்பு நிலையிலிருந்து எங்களுக்குத் தெரியும் ஏனெனில் இது என்ற கட்டுப்பாட்டு மதிப்பு எனவே இந்த சமன்பாடுகளை நாம் மதிப்பின் மூலம் தீர்க்கும் போது இப்போது எனவே இது மாறும் எனவே மற்றும் ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டுமே இருக்கும் மற்றொரு சமன்பாட்டைப் பெற நீங்கள் பெறும் ஐப் பயன்படுத்துவீர்கள் இப்போது இந்த இரண்டு சமன்பாடுகளும் உங்களிடம் உள்ளன அங்கு மற்றும் மட்டுமே தெரியாதவை எனவே நீங்கள் வெறுமனே தீர்க்க முடியும் இறுதியாக நீங்கள் ஆம்பியரின் மதிப்பைப் பெறுவீர்கள் இப்போது V இப்போது மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் இந்த சர்க்யூட்டில் நீங்கள் சர்க்யூட்டைப் பார்த்தால் நாங்கள் தெவெனின் ஈக்வலன்ட் ஐக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் ஆனால் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் எங்களிடம் சுயாதீனமான வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் இல்லை எனவே சர்க்யூட்க்கு டிபென்டென்ட் சோர்ஸ்கள் மட்டுமே இருக்கும் இங்கே இந்த விஷயத்தில் கரண்ட் சோர்ஸ் ஐ நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த சர்க்யூட் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ற்கு இணையாக 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்டிருப்பதைக் காண்கிறோம் எனவே இவை இரண்டும் இணையாக இருக்கின்றன அவை டிபென்டென்ட் கரண்ட் சோர்ஸ் உடன் இணையாகவும் உள்ளன இப்போது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் சர்க்யூட்க்கு எந்தவொரு சுயாதீன சோர்ஸ் உம் இல்லாததால் சர்க்யூட்டை வெளிப்புறமாக எக்ஸைட் செய்ய வேண்டும் இதன் அர்த்தம் என்ன a மற்றும் b டெர்மினல்களில் வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் ஐ நாம் பயன்படுத்த வேண்டும் இதன் மூலம் தெவெனின் ஈக்வலன்ட் மதிப்பைக் கண்டுபிடிக்க இந்த சர்க்யூட்டை வெளியில் இருந்து எக்ஸைட் செய்யலாம் இப்போது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் எங்களிடம் சுயாதீனமான சோர்ஸ்கள் எதுவும் இல்லை என்பதால் தெவெனின் வோல்டேஜ் இற்கான மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை ஏன் ஏனெனில் இந்த புள்ளிவிவரத்தை நீங்கள் பார்த்தால் இந்த குறிப்பிட்ட கரண்ட் சோர்ஸ் இன் மதிப்பு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் பாயும் கரண்ட் ஐ பொறுத்தது எனவே எங்களிடம் எந்த வெளிப்புற சோர்ஸ் உம் இல்லாவிட்டால் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கு நீங்கள் எக்ஸைட் செய்ய முடியாது அதாவது நீங்கள் a மற்றும் b டெர்மினலை ஓபன் சர்க்யூட்களாக வைத்திருந்தால் டெர்மினல் a மற்றும் b முழுவதும் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஐ கண்டுபிடிக்க விரும்பினால் இது எப்போதும் பூஜ்ஜியமாக இருக்கும் ஏனெனில் சர்க்யூட்க்கு மின்சாரம் வழங்க சுயாதீன சோர்ஸ் இல்லை எனவே இந்த வகை சோர்ஸ் இற்கான ஐக் கணக்கிட வேண்டிய அவசியமில்லை என்று நீங்கள் கூறலாம் எனவே எஞ்சியிருப்பது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பை மட்டுமே நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அடுத்த எளிய அணுகுமுறை நீங்கள் 1 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ அல்லது 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஐப் பயன்படுத்துவதாகும் இப்போது ஒரு கரண்ட் சோர்ஸ் ஐப் பயன்படுத்துகிறோம் அதைத் தீர்க்க முயற்சிப்போம் இப்போது நாங்கள் என்ன செய்வோம் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கு 1 நோடு வோல்டேஜ் இருப்பதை நாம் காண்போம் a b இரண்டு ரெசிஸ்டன்ஸ் இன் மீதும் உள்ள வோல்டேஜ் ஐ தவிர வேறொன்றுமில்லை ஏனென்றால் அந்த எலமெண்ட்ஸ் அனைத்தும் இணையாக உள்ளன எனவே நாங்கள் என்ன செய்வோம் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்களில் கிர்ச்சோஃப் கரண்ட் லா வைப் பயன்படுத்துவது எளிதானது என்பதால் நோடல் சமன்பாட்டின் உதவியுடன் அதை நாங்கள் தீர்ப்போம் எனவே இன் மதிப்பை 1 ஆம்பியராக வைக்கும் போது நோடல் சமன்பாட்டைப் பயன்படுத்த முயற்சிப்போம் இப்போது இந்த நோடு என்பதை நீங்கள் பார்த்தால் இது a அல்லது இந்த நோடு அல்லது இந்த நோடு அனைத்தும் ஒரே ஆற்றல் கொண்டவை எனவே இறுதியில் இது சிங்கிள் நோட் ஆக கருதப்படும் எனவே இந்த நோட் இல் நீங்கள் கிர்ச்சோஃப் கரண்ட் லா வைப் பயன்படுத்தினால் முதல் விஷயம் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட நோடு கரண்ட் இற்கு வெளியே செல்லும் வெளியில் செல்லும் மற்றொரு கரண்ட் இந்த நோடுக்கு வெளியே செல்லும் மற்றொரு கரண்ட் பின்னர் உள்ளே செல்லும் மின்னோட்டம் கரண்ட்

இப்போது நீங்கள் அதைத் தீர்த்தால் நீங்கள் மற்றும் அடிப்படையில் சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இப்போது சிக்கல் என்னவென்றால் எங்களிடம் ஒரே ஒரு சமன்பாடு இருப்பதால் எங்களிடம் இரண்டு வேரியபில்ஸ் உள்ளன அதாவது இந்த சர்க்யூட்க்கு தீர்வு காண குறைந்தபட்சம் ஒரு சமன்பாடு தேவை எனவே இரண்டாவது சமன்பாட்டை எங்கிருந்து பெறுவோம் கட்டுப்பாட்டிலிருந்து நாம் பெறும் இரண்டாவது சமன்பாடு அதாவது இந்த விஷயத்தில் உள்ள தடை கரண்ட் என்பது எனப்படும் டிபென்டென்ட் கரண்ட் சோர்ஸ் இன் மதிப்பை வரையறுக்கிறது இப்போது இன் மதிப்பைக் கண்டால் ஐத் தவிர வேறில்லை ஏனென்றால் வோல்டேஜ் குறிப்பை விட அதிக ஆற்றலைக் கொண்டிருந்தால் இன் திசை இயற்கையான கரண்ட் ற்கு நேர்மாறாக இருக்கிறது இந்த வழியில் இது ஆக மாறும் நாம் என்ன செய்ய முடியும் இந்த சமன்பாட்டில் இன் மதிப்பை நாம் வெறுமனே வைக்கலாம் எனவே இறுதியாக நீங்கள் இந்த மதிப்புகளை இங்கே வைக்கும்போது இந்த சமன்பாட்டில் தெரியாதவையாக மட்டுமே இருக்கும் எனவே நீங்கள் இன் மதிப்பைக் கொண்டு அதை தீர்க்கலாம் அதை நீங்கள் தீர்க்கும்போது V இன் மதிப்பைப் பெறுவீர்கள் இப்போது என்பதால் வெறுமனே தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பு 4 ஓம் மைனஸ் ஆகும் இப்போது ரெசிஸ்டன்ஸ் இன் எதிர்மறை மதிப்பு பேசிவ் சைன் கன்வென்சன் படி சர்க்யூட் பவர் ஐ அளிக்கிறது என்று நமக்குத் தெரிவிக்கும் ரெசிஸ்டர் ஆல் பவர் ஐ வழங்க முடியாது என்பதால் இந்த பவர் ஐ யார் வழங்குவது டிபென்டென்ட் சோர்ஸ் ஆனது நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த எடுத்துக்காட்டில் எதிர்மறை ரெசிஸ்டன்ஸ் ஐ உருவகப்படுத்த ஒரு டிபென்டென்ட் சோர்ஸ் ஐயும் ரெசிஸ்டர் ஐயும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைக் கண்டோம் இந்த பண்புகள் மிக முக்கியமானவை சில நேரங்களில் நீங்கள் சர்க்யூட்க்கு எதிர்மறை ரெசிஸ்டன்ஸ் ஐ செருக வேண்டும் மேலும் இந்த வகை சர்க்யூட்கள் இருந்தால் நீங்கள் உதவியுடன் உணர முடியும் இப்போது வேறுபட்ட அணுகுமுறையைப் பயன்படுத்தி இந்த சிக்கலை நீங்கள் தீர்த்துக் கொண்டால் அதே தீர்வு பெறப்படுமா இல்லையா என்பதைப் பார்ப்போம் இப்போது நாம் 9 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் 10 வோல்ட் சோர்ஸ் ஐ டெர்மினலில் இணைத்துள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் அதனால் என்ன நடக்கும் நீங்கள் தெவெனின் தேற்றத்தைப் பின்பற்றவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சர்க்யூட் அனலிசிஸ் செய்ய விரும்புகிறீர்களா ஒரு கரண்ட் சோர்ஸ் ஆனது ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ற்கு இணையாக இருப்பதைக் கண்டறிய நீங்கள் சர்க்யூட்டை பார்ப்பீர்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை பயன்படுத்தலாம் மற்றும் கரண்ட் சோர்ஸ் இன் காம்பினேஷன் ஐ 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ற்கு இணையாக 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் உடன் தொடரில் வோல்டேஜ் சோர்ஸ் உடன் மாற்றுவதன் மூலம் நீங்கள் அதை தீர்க்க முடியும் இது நாம் முன்பு படித்த சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் நுட்பமாகும் எனவே இந்த நிகழ்வில் என்ன நடக்கும் வோல்டேஜ் சோர்ஸ் இன் மதிப்பு நிச்சயமாக டிபென்டென்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக இருக்கும் ஏனெனில் இது கரண்ட் டிபென்டென்ட் சோர்ஸ் ஆகும் எனவே வோல்டேஜ் சோர்ஸ் இன் மதிப்பு ஆக மாறும் மற்றும் பிளஸ் சைன் இன் திசை போலாரிட்டி பிளஸ் கரண்ட் இன் ஓட்டத்தின் திசையில் இருக்கும் அதனால்தான் கீழேயுள்ள சைன் பிளஸ் அப் சைன் மைனஸ் மற்றும் பின்னர் ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தொடரில் உள்ளது இந்த குறிப்பிட்ட பிரிவு இப்போது 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்ட தொடரில் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக மாற்றப்பட்டுள்ளது பின்னர் நீங்கள் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐச் சேர்க்கிறீர்கள் அது மீண்டும் இணையாக சர்க்யூட்டின் ஒரு பகுதியாகும் இது டெர்மினல் a b இல் நீங்கள் இணைத்த லோடு காம்போனென்ட் எனவே புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் இதுபோல் இருக்கும் இங்கே நமக்கு இரண்டு மெஷ்கள் உள்ளன எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இவை இரண்டிற்கும் நாம் மெஷ் சமன்பாடுகளை எழுத வேண்டும் இவை இந்த இரண்டு மெஷ்களுக்கான இரண்டு மெஷ் சமன்பாடுகளாக இருக்கும் மேலும் ஐத் தவிர வேறொன்றுமில்லாத க்கு மற்றொரு தடை இருக்கும் இப்போது நீங்கள் இந்த மூன்று சமன்பாடுகளையும் பயன்படுத்தி அதைத் தீர்த்தால் நீங்கள் ஐப் பெறுவீர்கள் மேலும் KVL ஐ லூப் 2 இல் பயன்படுத்தினால் A கிடைக்கும் ஏனெனில் நீங்கள் அதை சர்க்யூட் உதவியுடன் தீர்க்கிறீர்கள் மேலும் கரண்ட் இன் மதிப்பைப் பெறுவீர்கள் ஏனெனில் என்பது ஐத் தவிர வேறொன்றுமில்லை இதற்கான லூப் சமன்பாட்டை நீங்கள் எழுதுகிறீர்கள் மெஷ் இரண்டு விஷயத்தில் இன் மதிப்பை இங்கே வைத்திருந்தால் இதைத் தீர்க்கவும் கிடைக்கும் ஆம்பியர் தவிர வேறு எதுவும் இல்லை இப்போது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கு தீர்வு காண நீங்கள் தெவெனின் தேற்றத்தைப் பயன்படுத்தாதபோது கிடைத்தது இதுதான் இப்போது தெவெனின் வோல்டேஜ் இல்லாதபோது இந்த இரண்டு டெர்மினல்களிலும் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஐ கணக்கிட்டுள்ளோம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நாங்கள் விவாதித்த தெவெனின் தேற்றத்தின் அந்தக் கருத்தை நீங்கள் பயன்படுத்தினால் தெவெனின் வோல்டேஜ் இல்லாத தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இன் ஒரு பகுதியாக எங்களுக்கு ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே இருக்கும் எனவே எங்கள் அசல் சர்க்யூட் இருந்த இதன் இடது பக்கத்தை 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆல் மட்டுமே மாற்ற முடியும் இது டெர்மினல் a மற்றும் b முழுவதும் இணைக்கப்பட்ட தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் தெவெனின் தேற்றத்தைக் கருத்தில் கொள்ளும்போது இப்போது மிக எளிமையான சர்க்யூட் உள்ளது மேலும் இந்த குறிப்பிட்ட லூப் இன் ஈக்விவலெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐ 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 10 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் KVL மீண்டும் விண்ணப்பிக்கும்போது மீண்டும் கரண்ட் A ஐ பெறுவீர்கள் எனவே இந்த இரண்டு முறைகளையும் நீங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனின் உதவியுடன் சர்க்யூட் அனலிசிஸ் செய்தால் கரண்ட் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க மெஷ் அனலிசிஸ் முறையைப் பயன்படுத்தினீர்கள் இங்கே நாங்கள் தெவெனின் தேற்றத்தைப் பயன்படுத்தினோம் மற்றும் நாம் அவற்றை இணைக்கும்போது மட்டுமே டிபென்டென்ட் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஐப் பயன்படுத்துகிறோம் என்ற முறையுடன் ஒப்பிடுகையில் மிக விரைவாக சர்க்யூட் எளிமைப்படுத்தப்பட்டது அந்த விஷயத்தில் தெவெனின் ஈக்விவலெண்ட் ஐ எவ்வாறு உருவாக்குவது மற்றும் டிபென்டென்ட் சோர்ஸ்கள் இணைக்கப்பட்டிருக்கும் போது சர்க்யூட்டை எவ்வாறு தீர்ப்பது எனவே இதன் மூலம் இந்த வார அமர்வுகளை நாங்கள் முடிக்கிறோம் அங்கு சர்க்யூட்க்கான பல்வேறு முக்கிய கருத்துகளைப் படித்தோம் சூப்பர் போசிஷன் மற்றும் தேவெனின்ஸ் தியோரம் Thevenins theorem ஆகியவற்றைப் படித்தோம் எனவே அடுத்த வாரம் நார்டன்ஸ் தியோரம் Nortons Theorem என்று அழைக்கப்படும் மற்றொரு தேற்றத்துடன் தொடங்குவோம் நன்றி